இன்று நான் உங்களுக்கு விளிம்பு விளைவின்மூலம் ஏற்படும் முனைவாக்கம் பற்றி விளக்க உள்ளேன் ஒளிவிலகல் மூலம் ஏற்படும் முனைவாக்கம் என்றால் என்ன ஊடகங்களை நாம் இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் ஒன்று திசைச்சீர் ஊடகம் மற்றொன்று திசையொவ்வா ஊடகம் திசைச்சீர் மற்றும் திசையொவ்வா என்பது பொதுவான சொற்கள் ஆகும் எந்த ஒரு பண்பிற்கும் ஊடகமானது திசைச்சீர் மற்றும் திசையொவ்வா பண்புகளை காண்பிக்கும் இந்த நிகழ்வில் ஒளியின் திசைவேகம் ஊடகத்தின் வழியாக செல்லும்பொழுது அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரி இருக்கிறதா அல்லது மாறுபடுகிறதா என்பதை பார்க்கப் போகிறோம் ஒளியின் திசைவேகம் அனைத்து திசைகளிலும் ஒரே அளவாகசமமாக இருந்தால் நாம் திசைச்சீர் ஊடகம் என்கிறோம் அவ்வாறு இல்லாமல் ஒளியின் திசைவேகம் அனைத்து திசைகளிலும் சமமாக இல்லாமல் இருந்தால் நாம் அந்த ஊடகத்தை திசையொவ்வா ஊடகம் என்கிறோம் அனைத்து திசைகளிலும் ஒளியின் திசைவேகம் சமம் எனில் அதற்கு கோள திசைவேகம் என்று பெயர் ஒளியின் திசைவேகம் அனைத்து திசைகளிலும் சமம் இல்லை என்றால் அதற்கு நீள்கோள திசைவேகம் என்று பெயர் கண்ணாடி என்பது ஒளி விலகலுக்கான சாதாரண பொருளாகும் இந்த பொருளானது திசைச்சீர் ஊடகம் ஆகும் இதில் ஒளியின் திசைவேகம் அனைத்து திசைகளிலும் சமமாக இருக்கும் ஆனால் ஒளி புகக் கூடிய வேறு சில பொருள்கள் உள்ளன அவை கால்சைட் மற்றும் குவாட்ஸ் படிகங்கள்ஆகும் இவை கண்ணாடி போன்றவைதான் ஆனால் கண்ணாடி அல்ல இந்த கால்சைட் மற்றும் குவார்ட்ஸ் படிகங்கள் கண்ணாடி மாதிரி ஒளி புகக் கூடிய பொருள்கள் ஆகும் இந்தப் படிகங்களில் கூட ஒளிவிலகல் நடைபெறுகிறது ஆனால் ஒளியின் திசைவேகம் ஆனது அனைத்து திசைகளிலும் சமமாக இல்லை இது திசையொவ்வா ஊடகம் ஆகும் திசைவேகம் ஆனது ஒளிவிலகல் எண்ணை சார்ந்தது ஒளிவிலகல் எண் என்பது ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் மற்றும் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் இவற்றிற்கான விகிதமாகும் ஒளிவிலகல் எண் என்பது ஒளியின் திசை மற்றும் மின் புலத்தின் திசையையும் சார்ந்ததாகும் இதுதான் முனைவாக்கம் நிலை polarization state முனைவாக்கம் நிலை இரண்டு வகைப்படும் அவை σ முனைவாக்கம் மற்றும் π முனைவாக்கம் எனப்படும் இந்தப் படிகங்கள் இரட்டை விலகல் படிகங்கள் எனப்படும் அவற்றிற்கு உதாரணம் கால்சைட் படிகம் மற்றும் குவார்ட்ஸ் படிகம்ஆகும் இவை தவிர மேலும் பல படிகங்கள் உள்ளன அவை இரட்டை விலகல் படிகங்கள் எனப்படும் அல்லது இரட்டை ஒளிபிரிகை படிகங்கள் எனப்படும் நாம் இந்த இரண்டு கால்சைட் மற்றும் குவாட்ஸ் படிகங்கள் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இந்தப் படிகங்கள் இரண்டும் ஓரச்சுப் படிகம் எனப்படும் ஓரச்சுப் படிகம் என்றால் ஒரு திசையில் ஒளியின் திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் எதுவாக இருந்தாலும் மற்ற திசைகளை விட வித்தியாசமாக இருக்கும் இதற்குத்தான் ஓரச்சுப் படிகம் என்று பெயர் ஒரு திசையில் வித்தியாசம் என்றால் அதாவது xyz என்ற கார்ட்டீசிய அச்சுகளை எடுத்துக் கொண்டோமானால் அவற்றில் ஏதாவது ஒரு திசையில் இந்த பண்பானது மற்ற இரு திசைகளை விட வித்தியாசமாக இருக்கும் மற்ற இரு திசைகளில் இந்த பண்பானது சமமாக இருக்கும் அதாவது ஒளியின் திசைவேகம் மற்றும் ஒளிவிலகல் எண் இரண்டும் இந்த திசைகளில் சமமாக இருக்கும் அந்த வித்தியாசமான திசைதான் ஒளி அச்சு எனப்படும் இந்த ஓரச்சுப் படிகங்களில் இந்த ஒளி அச்சு காணப்படும் இந்தப் படிகங்களில் ஒரே ஒரு ஒளி அச்சு இருக்கும் மைக்கா போன்ற ஈரச்சுப் படிகங்களும் உள்ளன ஈரச்சு என்றால் அவற்றில் 2 ஒளி அச்சுகள் இருக்கும் நாம் அவற்றைப் பற்றி இப்பொழுது விவாதிக்கப் போவதில்லை நாம் ஓரச்சுப் படிகம் அதாவது குவாட்ஸ் படிகம் பற்றி மட்டுமே விவாதிக்கப் போகிறோம் இப்பொழுது x y z என்ற 3 ஒன்றுக்கொன்று செங்குத்தான அச்சுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்று முதன்மை அச்சில் ஏதாவது ஒன்றில் ஒளி அச்சு இருப்பதாக கருதுவோம் அதாவது அந்த ஒரு அச்சு ஒளி அச்சு என கருதுவோம் இப்பொழுது z அச்சில் திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் மதிப்பு n2 அல்லது nz என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே z அச்சு என்பது ஒளி அச்சு என கருதுவோம் இந்த z அச்சில் திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் மற்ற இரு அச்சுகளை விட வித்தியாசமாக இருக்கும் அதாவது திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் மற்ற இரண்டு அச்சுகளில் சமமாக இருக்கும் அதாவது x அச்சின் திசைவேகம் v1 என்று எடுத்துக் கொண்டால் y அச்சின் திசைவேகம் v2 என்று எடுத்துக் கொண்டால் v1 மதிப்பானது v2 மதிப்பிற்கு சமமாகும் இப்பொழுது இந்த கால்சைட் படிகம் மற்றும் குவார்ட்ஸ் படிகம் இரண்டும் ஓரச்சுப் படிகங்கள் ஆகும் ஆனால் அவற்றிற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது குவார்ட்ஸ் படிகமானது நேர் ஓரச்சுப் படிகம் எனப்படும் கால்சைட் படிகம் எதிர் ஓரச்சுப் படிகம் எனப்படும் தற்பொழுது குவார்ட்ஸ் படிகத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் n3 என்பது z அச்சில் உள்ள ஒளிவிலகல் எண் என்று இருக்கட்டும் மேலும் n1 மற்றும் n2 என்பது x மற்றும் y அச்சுகளில் உள்ள ஒளிவிலகல் எண் என எடுத்துக் கொள்வோம் இங்கு n1 மற்றும் n2 மதிப்புகள் சமமாக இருக்கும் ஆனால் n3 மதிப்பானது n1 மதிப்பைவிட அதிகமாகும் அதாவது v3 மதிப்பானது v1 மதிப்பைவிட குறைவாகும் அதாவது குவார்ட்ஸ் படிகத்தில் ஓரச்சு வழியாக ஒளியின் திசைவேகம் ஆனது மற்ற அச்சுகளின் திசைவேகத்தை விட குறைவாக இருக்கும் ஆனால் கால்சைட் படிகத்தில் இதற்கு நேர்மாறாக இருக்கும் கால்சைட் படிகத்தில் ஒளிவிலகல் எண் n3 என்பது n1 மற்றும் n2 மதிப்பை விட குறைவாக இருக்கும் அதாவது கால் சைட் படிகத்தில் ஒளியின் திசைவேகம் ஒளி அச்சில் மற்ற அச்சுகளை விட அதிகமாக இருக்கும் இவ்வாறாக நாம் ஓரச்சு படிகங்களை வகைப் படுத்துகிறோம் குவார்ட்ஸ் படிகம் நேர் ஓரச்சு படிகம் எதிர் ஓரச்சு படிகத்திற்கு எடுத்துக்காட்டு கால்சைட் படிகமாகும் கண்ணாடியின் வழியாக விலகல் அடைந்த ஒரு பிம்பத்தை நாம் பார்த்தோமென்றால் நமக்கு ஒரு பொருளுக்கு ஒரு பிம்பம் தான் தெரியும் கால்சைட் அல்லது குவாட்ஸ் படிகம் வழியாக நாம் ஒரு பிம்பத்தை பார்த்தாள் நமக்கு இரண்டு பிம்பங்கள் தெரியும் ஆனால் திசைச்சீர் படிகத்தில் எடுத்துக்காட்டாக கண்ணாடி வழியாக நான் பார்த்தோமென்றால் நமக்கு ஒரு பிம்பம் தான் தெரியும் ஆனால் கால்சைட் மற்றும் குவாட்ஸ் படிகத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இரண்டு பிம்பங்கள் தெரியும் இப்பொழுது இந்த இரண்டு கதிர்களின் குணாதிசயங்களை பார்த்தோமென்றால் O கதிரானது σ முனைவாக்கம் செய்யப்பட்ட கதிர் எனப்படும் படத்தில் பார்த்தீர்களென்றால் இந்த புள்ளியானது மின்புலத்தில் தளத்தின் திசையாகும் இது இந்தத் தாளில் செங்குத்தாக இருப்பதாக கருதப்படுகிறது அதாவது தள முனைவாக்கப்பட்ட என்றால் ஒளியின் திசை மற்றும் மின்புல நெறியம் இரண்டையும் கொண்டுள்ளது என்று அர்த்தம் இந்த தள முனைவாக்கம் என்றாள் இது படுகதிர் மற்றும் எதிரொலிக்கப்பட்ட அல்லது விலகலடைந்த கதிர்களை கொண்டுள்ளது இவை படிகத்திற்குற்கு செங்குத்தாக உள்ளது படத்தில் பாருங்கள் இதுதான் படுகதிர் ன் தளமாகும் முனைவாக்கம் ஆன கதிர்களின் தளம் இந்தத் தாள் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இந்த O கதிரானது எப்பொழுதும் σ முனைவாக்கம் ஆன ஒளியாகும் E முனைவாக்கப்பட்ட கதிரானது π கதிர் ஆகும் இங்கே ஒளியின் திசையானது படுகதிர் இன் தளத்திற்கு இணையாக உள்ளது படத்தில் பாருங்கள் இந்த தாளின் தளம்தான் படுகதிர் தளம் மற்றும் முனைவாக்கம் உருவாக்கப்பட்ட கதிரின் தளம் ஆகும் மின் புலத்தின் பகுதியும் ஒளியின் திசையும் இணையாக உள்ளன சாதாரண கதிரான O கதிரின் திசைவேகம் எல்லா திசைகளிலும் சமமாக இருக்கும் அதாவது எல்லா திசைகளிலும் ஒளிவிலகல் எண் சமமாக இருக்கும் ஆனால் அசாதாரண கதிரான E கதிர் திசைவேகம் அதனுடைய திசை மற்றும் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்ததாகும் ஒளி அச்சின் திசையில் O கதிர் மற்றும் E கதிர் இவற்றின் திசைவேகம் சமமாக இருக்கும் ஆனால் ஒளி அச்சின் செங்குத்தான திசையில் O கதிர் மற்றும் E கதிர் ஒளி வேகம் வெவ்வேறாக இருக்கும் அதாவது இந்த இரண்டு கதிர்களின் திசை வேகமானது ஒளி அச்சு திசையில் சமமாக இருக்கும் இதிலிருந்து நாம் ஒளி அச்சு என்னவென்று வரையறுக்க முடியும் அதாவது ஒளி அச்சு என்பது E கதிர் மற்றும் O கதிர் இவைகளின் திசைவேகம் ஒன்றாக இருக்கும் திசையாகும் இவ்வாறாக நாம் ஒளி அச்சை வரையறுக்கிறோம் சோடியம் ஒளி மூலம் என்பது ஒரே வண்ணம் உடைய ஒளி மூலமாகும் இதனுடைய அலைநீளம் 5893 A ஒளிவிலகல் எண் என்பது அலை நீளத்தை பொருத்ததாகும் இந்த அலை நீளத்திற்கு கால்சைட் படிகத்தின் O கதிர் மற்றும் E கதிரின் ஒளிவிலகல் எண் மதிப்பானது 1 6584 மற்றும் 1 4864 ஆகும் O கதிரின் ஒளிவிலகல் எண் E கதிரின் ஒளிவிலகல் எண்ணை விட அதிகமாகும் அதேசமயம் குவாட்ஸ் படிகத்தின் O கதிரின் ஒளிவிலகல் எண் E கதிரின் ஒளிவிலகல் எண்ணை விட குறைவாகும் O கதிரின் ஒளிவிலகல் எண் 1 5443 ஆகும் E கதிரின் ஒளிவிலகல் எண் 1 5534 ஆகும் குவாட்ஸ் படிகத்தின் O கதிரின் திசைவேகம் E கதிரின் திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கிறது அதேசமயம் கால்சைட் படிகத்தின் O கதிரின் திசைவேகம் E கதிரின் திசைவேகத்தை விட குறைவாக இருக்கிறது மேலும் O கதிரின் E கதிரின் திசைவேகம் மற்றும் ஒளிவிலகல் எண் இரண்டும் ஒளி அச்சின் திசையில் சமமாக இருக்கிறது கால்சைட் படிகத்தில் O கதிரின் திசைவேகம் ஆனது E கதிரின் திசைவேகத்தை விட குறைவாக இருக்கும் நாம் இங்கே X மற்றும் Y அச்சுகளை எடுத்துக்கொண்டால் படத்தில் வரைந்தபடி XY தளத்தில் E கதிரின் திசைவேகத்தை பெரிய வட்டமாகவும் O கதிரின் திசைவேகத்தை சிறிய வட்டமாகவும் காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் O கதிர் திசை வேகம் E கதிரின் திசைவேகத்தை விட குறைவானதாகும் நீங்கள் Y மற்றும் Z அச்சுகளை எடுத்துக்கொண்டால் O கதிரின் திசைவேகம் சமமாக இருக்கிறது அதாவது X Y Z திசைகளில் எந்நேரமும் கோள வடிவமாக இருக்கிறது இந்த திசைவேகத்தை நாம் கோள வடிவமாக காண்பித்து இருக்கிறோம் அதாவது கோள வடிவம் என்றால்X Y Z என்று மூன்று திசைகளிலும் திசைவேகம் சமமாக இருக்கிறது என்று அர்த்தம் இங்கே ஒளி அச்சின் திசையில் O கதிர் மற்றும் E கதிர் திசை வேகங்கள் சமமாக இருக்கும் இப்பொழுது மற்ற திசைகள் X மற்றும் Y எடுத்துக்கொண்டால் E கதிர் திசைவேகம் O கதிர் திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கிறது இது உங்களுக்கு நீள்வட்டமாக வரைந்து காட்டப்பட்டுள்ளது மேலும் Y அச்சு அதற்கு பதிலாக X என்றாலும் சமமாக இருக்கும் படத்தில் காட்டியபடி நாம் கால்சைட் படிகத்திற்கு வரைந்த மாதிரி குவார்ட்ஸ் படிகத்திற்கும் வரையலாம் ஆனால் இது அதற்கு நேர்மாறாக இருக்கிறது இங்கே குவார்ட்ஸ் படிகத்தில் E கதிரின் திசைவேகம் O கதிரின் திசைவேகத்தை விட குறைவாக இருக்கிறது படத்தில் சிவப்பு வண்ணத்தில் காட்டப்பட்ட வட்டம் உள்ளேயும் பச்சை வண்ணத்தில் காட்டப்பட்ட வட்டம் வெளியிலும் உள்ளது இது கால்சைட் படிகத்திற்கு நேர்மாறாக உள்ளது திசை வேகம் அதிகமாக இருந்தால் விலகல் எண் குறைவாக இருக்கும் திசை வேகம் குறைவாக இருந்தால் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும் இதை படத்தில் காட்டிய சமன்பாட்டின் மூலம் தெரிந்துகொள்ளலாம் C என்பது ஒளியின் திசைவேகம் ஆகும் இந்த சமன்பாடு ஆனது திசைவேகம் மற்றும் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்திருக்கிறது அடுத்த வகுப்பில் இதுபற்றி மேலும் விவாதிக்கலாம் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்